எனவே FDTD யில் மூலங்களை எவ்வாறு இணைப்பது என்பது பற்றி நாங்கள் முன்பு பேசிக் கொண்டிருந்தோம் மற்றும் தற்போதைய மூலங்களை எவ்வாறு இணைப்பது என்பது பற்றியும் நாம் பார்த்தோம் மற்றும் தற்போதைய மூலங்களை வெறுமனே rt டெர்மை அறிமுகப்படுத்துகின்றன மற்றும் நாங்கள் FDTD இல் இதை எப்படி நேரடியாக செயல்படுத்தப்படுத்துவது என்றும் பார்த்தோம் தற்போதைய மூல பேண்ட் விட்த்தில் சில கருத்தாய்வுகளைப் பார்த்தோம் அதில் அதிகபட்ச பேண்ட் விட்த் எவ்வாறு நேர படி உடனும் மற்றும் இட படி உடனும் மறைமுகமான தொடர்புடன் கோரண்ட் பேராமீட்டரிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது எனவே இது நேரடி மூலங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மறைமுக மூலங்கள் என்று அழைக்கப்படுவதைப் பற்றி பார்ப்போம் இதுதான் ஸ்கேட்டெரிங் சிக்கல்களில் நடக்கிறது நான் குறிப்பிட்டது போல ஸ்கேட்டெரிங் சிக்கலில் தற்போதைய மூலம் அதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது எனவே நான் இங்கு ஒரு J டெர்மை சேர்க்க முடியாது எனவே நாம் என்ன செய்ய முடியும் எனவே உங்களுக்கு பதில் அளிப்பதற்கு முன் என்ன வழி இருக்கின்றது என்று நினைக்கிறீர்கள் ஸ்கேட்டெரிங் சிக்கலில் ஒரு மூலத்தை எவ்வாறு இணைப்பேன் மாணவர் E இன்சிடென்ட் எப்படியாவது E இன்சிடென்டிலிருந்து தான் வர வேண்டும் ஆனால் அது E இன்சிடென்டிலிருந்து எப்படி வரும் அதில் மின்சாரத்தின் மதிப்பை அமைத்து சற்று நாமாக மின்சார புலம் நிகழ்வில் மின்சார புலத்தின் மதிப்பை அமைக்க வேண்டும் இப்போது உங்கள் FDTD புதுப்பிப்பு சமன்பாடுகளைப் பற்றி பாருங்கள் உங்களிடம் ∇×E என்பது dB dt ∇×H என்பது dDdt என்ற மாறியாக இருந்தால் அதை டோட்டல் பீல்ட் என்று சொல்லலாம் எங்கே இன்சிடெண்ட் பீல்ட் யை அறிமுகப்படுத்துவீர்கள் எடுத்துக்காட்டாக பௌண்டரி கண்டிஷனலில் ABC மற்றும் அனைத்து அல்லது PML யை பற்றி நாம் பார்த்தோம் எனவே இன்சிடெண்ட் பீல்ட் யை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்கே தொகுதி ஒருங்கிணைப்பில் வால்யூம் இண்ட்டெகரலில் நாங்கள் செய்ததைப் போல நாங்கள் எப்படி செய்யப்போகிறோம் மாணவர் ஆப்ஜெக்ட்டுடன் இல்லாமல் மற்றும் வேறு ஏதாவது மாணவர் வேறு ஏதாவது 2 ஐக் கழிக்கவா மாணவர் இன்டெர்பேஸில் மாணவர் எனவே ஆமாம் குறிப்பு என்னவென்றால் சில இன்டெர்பேஸ் ஆப்ஜெக்ட் மற்றும் இலவச இடங்களுக்கு இடையில் இருக்கலாம் இதை நான் அறிமுகப்படுத்த முடியும் இதற்கு ஒரு உதாரணத்தை FEM இல் பார்த்தோம் எனவே அந்த வடிவம் என்ன அது என்ன தந்திரம் என்னவென்றால் டோட்டல் பீல்ட் மற்றும் ஸ்கேட்டர்டு பீல்ட் ன் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது நாம் எடுக்கும் திசையாக இருக்கும் எனவே இது ஸ்கேட்டெரிங் சிக்கலில் J டெர்ம் இல்லை என்பது தெளிவாகத் தெரிகிறது ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் என்பது நம்மால் என் மின்சார புலத்தை Etot Einc Escat என எழுத முடியும் எனவே இங்கே கம்பியூட்டேஷனல் டொமைன் யை வரைவோம் எனவே இது எனது ஆப்ஜெக்ட் என்று சொல்லலாம் சில இன்சிடென்ட் பீஎல்ட் அதன் மீது விழுகிறது மற்றும் ஏதோ ஸ்கேட்டர்டு பீல்ட் ல் ஏதோ சிலவும் ஸ்கேட்டர்டு செய்யப்படுகிறது இது மொத்தம் ஆகும் இப்போது நான் ஆப்ஜெக்ட் யை நன்கு கருத்தில் கொண்டால் நான் ஆப்ஜெக்ட் க்கு வருவதற்கு முன்பே ஆப்ஜெக்ட் யை வெற்றிடத்தில் பார்ப்போம் இன்சிடென்ட் பீஎல்ட் யை வெற்றிடத்தில் பார்ப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிடத்தில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை இன்சிடென்ட் பீஎல்ட் திருப்தி செய்கிறதா ஆம் டோட்டல் பீல்ட் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை பூர்த்தி செய்கிறதா எனவே மேலும் ஸ்கேட்டர்டு பீல்ட் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை பூர்த்தி செய்கிறது எனவே இந்த ரீஜியன் யை நான் ரீஜியன் II என்று அழைக்கின்றேன் எனவே இந்த ரீஜியன் ல் என் ஸ்கேட்டர்டு பீல்ட் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை திருப்திப்படுத்துகிறது எனவே இதன் உட்பொருள் என்ன எனவே ஸ்கேட்டர்டு பீல்ட் ல் FDTD ன் புதுப்பிப்பு சமன்பாடுகளை என்னால் பயன்படுத்த முடியாது அது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்குக் கீழ்ப்படிந்தால் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை FDTD க்கு ரீஜியன் II இல் நான் பயன்படுத்த முடியும் டோட்டல் பீல்ட் மட்டுமே எனவே ரீஜியன் I மற்றும் II யும் சேர்த்தால் அதன்மூலம் ஒரு டிஸ்கன்டினேவிட்டி இருப்பதைக் அது குறிக்கிறது எனது E மாறியை வெற்றிடத்தில் சிதறடித்தால் ஆப்ஜெக்ட் ல் E யை மொத்தமாகவும் நான் செய்தால் என்ன நடக்கும் மாறிகளில் ஒரு டிஸ்கன்டினேவிட்டி இருக்கும் பிஸிக்கல் டிஸ்கன்டினேவிட்டி இல்லை டேன்ஜென்சியல் பீல்ட் நிச்சயமாக இருக்கும் இதனால் நீங்கள் திருப்தி அடையலாம் ஆனால் மாறிகளில் ஒரு டிஸ்கன்டினேவிட்டி உள்ளது நான் இந்த ஸ்கேட்டர்டு பீல்ட் யை கருத்தில் கொண்டால் மற்றும் இங்கே டோட்டல் பீல்ட் ம் இருக்கும் எனவே எனவே அதாவது ஒரு மாறிகளில் டிஸ்கன்டினேவிட்டி உள்ளது மற்றும் டிஸ்கன்டினேவிட்டி ன் அளவு என்ன தற்போதைய இன்சிடென்ட் தானே மாணவர் இன்சிடென்ட் பீஎல்ட் என்பது டிஸ்கன்டினேவிட்டி ன் அளவை இன்டெர்பேசில் E இன்சிடென்ட் மூலம் பெறுவதாகும் எனவே இது FDTD முறைக்குள் E இன்சிடென்ட் யை பெறுவதற்கான ஒரு முறையாக இருக்கும் இது எங்கள் மூலம் எனவே உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் TE போலரைஷேஷன் மற்றும் எங்கள் TE சமன்பாடுகளை 2D இல் உள்ளதாக எடுத்துக்கொண்டால் TE இல் நம்முடையவை மாறிகள் என்னவாக இருக்கும் HzEx Ey எனவே நான் எழுதக்கூடிய மூன்று புதுப்பிப்பு சமன்பாடுகள் ∂Ey∂t ∂Hz∂x ∂Ex∂t ∂Hz∂y ∂Hz∂t ∂Ex∂y ∂Ey∂x எனவே இவை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய புதுப்பிப்பு சமன்பாடுகள் மற்றும் நான் எடுக்க வேண்டிய சுவாரஸ்யமான யீ செல்கள் இவை இரண்டும் என்னவாக இருக்கும் ஒன்று நான் சொல்வது என்னவென்றால் இன்டெர்பேஸில் ஒரு யீ செல் மேலேயும் ஒரு யீ செல் கீழேயும் என்று பொருள் படும் எனவே அதைத்தான் நாங்கள் செய்வோம் எனவே இதை நாம் இன்டெர்பேஸ் என்று எடுத்துக்கொள்வோம் அதனால் இது ஒரு இன்டெர்பேஸ் எனவே இது எடுத்துக்காட்டாக இது எனது பகுதி II இது எனது பகுதி I பகுதி I ல் என்னுடைய மாறி என்னவென்றால் எனது மாறி ஸ்கேட்டெர்டு டோட்டல் அல்லது இன்சிடென்ட் ஆக இருக்கும் எனவே இது ஸ்கேட்டெர்டு இது டோட்டல் ஆகும் எனவே இவை எனது யீ செல்கள் நான் எனது H z யை பொதுவாக எங்கே பதிவு செய்கிறேன் செல்களின் மையத்தில் எனவே என் H z இங்கே முடிந்துவிட்டது பின்னர் இங்கே என்னிடம் E x உள்ளது அது ஒரு நடுத்தர பௌண்டரியில் உள்ளது பின்னர் இங்கே என்னிடம் E y உள்ளது இந்த புள்ளியை நாம் i j என எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த புதுப்பிப்பு சமன்பாடுகளை எடுத்து அவற்றில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மாணவர் மாறிகள் அவற்றில் மாறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மாணவர் ஹு எனவே மாறிகள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது இந்த இரண்டு யீ செல்களை நான் வரைந்தேன் அவை ஒன்றுடன் ஒன்று இன்டெர்பேஸில் உள்ளன ஆனால் நான் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் அதாவது எனது வழியில் பகுதி I இல் மாறிகள் ஸ்கேட்டர்டு பீல்ட் ல் உள்ளது பகுதி II இல் மாறிகள் டோட்டல் பீல்ட் லும் உள்ளன ஆனால் என்னுடைய சமன்பாடுகளில் எனக்கு ஒரே ஒரு மாறி மட்டுமே இருக்கும் எனவே ஆமாம் நாங்கள் இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்று அர்த்தப்படுத்துவோம் எனவே முதல் சமன்பாட்டைப் பார்ப்போம் எனவே அது எனக்கு E y யை தருகிறது E y ன் மாற்றம் சரியான வீதத்திலும் நேரத்திலும் மற்றும் H z சரியான இடத்திலும் தருகிறது எனவே அதுதான் எனக்கு வேண்டும் எனவே முதல் சமன்பாட்டை இங்கே எழுதுவோம் எனவே சமன்பாடு 1 புதுப்பிப்பு சமன்பாடுகளை இப்போது எழுதப் போகிறோம் எனவே சமன்பாடு 1 என்பது Enys En 1ys t Hn 12zs i 12 j12 Hn 12zs i12 j12x ஏதாவது இங்கே மாற்றப்பட்டதா இங்கே எதுவும் மாறவில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் சரியாக இருப்பதால் பௌண்டரியில் ஒன்றுடன் ஒன்றாக இல்லை Hs பௌண்டரிக்கு மேலே உள்ளன E z களும் பௌண்டரிக்கு மேலே உள்ளன எனவே இது மாறாதது பின்னர் சமன்பாடு 2 க்கு செல்வோம் மீண்டும் s கலத்தில் எழுதுவோம் எனவே சமன்பாடு 2 அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏனென்றால் நான் H இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் யை y ஐப் பொறுத்து பெற்று இருப்பேன் எனவே நான் பௌண்டரியில் தடுமாறுவேன் எனவே இடது புறம் செல்வது எளிதாக இருக்கும் Enxs En 1xs t Hn 12zt i12 j12 Hn 12zt i12 j 12y Hn 12zs i12 j12 Hn 12zt i12 j 12t Hn 12zs i12 j12y ஸ்கேட்டர்டு பீல்ட் யை s செல்லில் சேமிக்கவில்லை ஆமாம் நாங்கள் இதை மட்டுமே விண்ணப்பிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு விளிம்பிற்கும் ஒரு மாறியை மட்டும் சேமிக்க விரும்புகிறேன் நான் ஒரு விளிம்பில் இரண்டு மாறிகளை சேமிக்க விரும்பவில்லை மாணவர் முடிவு செய்யுங்கள் நான் எதை விரும்புகிறேனோ அதைதான் நான் தீர்மானிப்பேன் என்பது முக்கியமல்ல இந்த பொதுவான மாறியை நான் தேர்வு செய்யலாம் என்பது ஸ்கேட்டர்டு பீல்ட் அல்லது டோட்டல் பீல்ட்ற்கு ஒத்திருக்கும் நான் சற்று எல்லாமே சீரானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் மாணவர் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு என்ன சொல்கிறது என்பதை மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை என்னவென்று எழுதி பார்ப்போம் மாணவர் பகுதி I ல் நான் Hzs யை சேமித்து வைக்கிறேன் ஆனால் Hzt யை அல்ல மாணவர் இந்த வார்த்தையை நாங்கள் மாற்ற வேண்டுமா என்று நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தையை நான் மாற்றலாமா மாணவர் இல்லை ஆனால் முதல் டெர்ம் மேல் செல்லிற்கு ஒத்திருக்கிறது அங்கு மாறி s இருக்கும் மற்றும் ஆனால் கீழ் உள்ள ஒரு மாறி s ஆக இருக்க முடியாது ஏனெனில் இது பகுதி II பகுதி II என்பது ஒரு ஆப்ஜெக்ட் அங்கு ஸ்கேட்டர்டு பீல்ட் என்பது ஒரு மாறி அல்ல மாணவர் சரி எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் மொத்தமாக விட்டுவிட வேண்டும் நீங்கள் சொல்வது என்ன என்பதை இந்த இரண்டாவது டெர்ம்க்கு இன்சிடென்ட் மற்றும் ஸ்கேட்டெரிங் மூலம் அதை நான் மாற்ற வேண்டும் மாணவர் இல்லை ஏனென்றால் நான் இந்த பகுதி I யை உருவாக்குகிறேன் ஏனென்றால் இந்த இரண்டு கருத்தாய்வுகளும் இங்கே இருக்கின்றன மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் இரண்டாலும் இந்த பகுதி I திருப்தி அடைகின்றது எனவே நான் டோட்டல் பீல்ட் அல்லது ஸ்கேட்டர்டு பீல்ட் யை தேர்வு செய்யலாம் ஆனால் நான் என் மாறியை பகுதி II இல் ஸ்கேட்டர்டு பீல்ட் ல் உருவாக்கக்கூடாது ஏனென்றால் உங்கள் மேக்ஸ்வெல்லின் புதுப்பிப்பு சமன்பாடுகள் மற்றும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் பகுதி II ல் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் ஸ்கேட்டர்டு பீல்ட் க்கு கீழ்ப்படியாது எனவே நான் ஸ்கேட்டர்டு பீல்டுக்கான புதுப்பிப்பு சமன்பாடுகளை எழுத முயற்சிக்கக்கூடாது மாணவர் ஆமாம் ஏனென்றால் இயற்பியல் ரீதியாக இந்த மாறி உள்ளே செல்லுபடியாகாது எனவே இங்கே நான் அதை மொத்தமாக உள்ளே வைத்திருப்பேன் எனவே அது இங்கே முன்பு போலவே உள்ளது எனவே இந்த டெர்ம் இங்கே உங்களுக்கு என்ன நினைவூட்டுகிறது அதைப் பார்த்து உங்களால் என்ன சொல்ல முடியும் எனவே இந்த சமன்பாடு என்னிடம் உள்ள வழக்கமான மேக்ஸ்வெல்லின் புதுப்பிப்பு சமன்பாடுகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது மாணவர் இது J டெர்மை போன்றது ஆமாம் உங்களிடம் ஒரு கேள்வி கூட இல்லை சரியாக இங்கே இது J டெர்மை போன்றது எனவே எனது மாறிகளில் புதுப்பிப்பு சமன்பாடுகள் உள்ளன எனது விருப்பம் போல இங்கே ஒரு டெர்ம் உள்ளது அதை ஒரு மின்னோட்டமாக நான் விளக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கும் இன்சிடென்ட் பீல்ட் ல் அதன் மதிப்பு சரியாக வருகிறது எனவே இது இரண்டாவது டெர்ம் எனவே ஒவ்வொரு இன்டெர்பேஸின் யீ செல்லிலும் நான் இந்த டோட்டல் பீல்ட் ன் மாறுதலை செய்கிறேன் ஸ்கேட்டர்டு மற்றும் இன்சிடென்ட் மற்றும் இந்த மாறுதலை இன்சிடென்ட் பீல்ட் மூலம் செய்கிறேன் எனவே இன்டெர்பேஸில் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது மாணவர் ஆம் இன்சிடென்ட் பீல்ட் அறியப்படுகிறது மாணவர் அதாவது பகுப்பாய்வு வடிவம் அறியப்படுகிறது மாணவர் ஆம் மாணவர் ஆம் எனவே என்ன மின்சாரத்தில் இன்சிடென்ட் பீல்ட் எனக்குத் தெரிந்தால் கர்ல் யை இன்சிடென்ட் எலக்ட்ரிக் பீல்ட் ல் எடுத்துக் கொண்டால் நீங்கள் காந்தப்புலத்தை பெறுவீர்கள் எனவே நீங்கள் ரேடார் ன் சிக்கலை அறிவீர்கள் அந்த இன்சிடென்ட் பீல்ட் ன் எளிய வழி ஏதோ ஒரு ஆங்கிளில் பயணிக்கும் பிளேன் வேவ் ஆகும் எனவே Hi Ei இவை மூடிய வடிவத்தில் எழுதும் போது அற்பமானவை எனவே இவை சரியான இன்டெர்பேஸில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன எனவே அவ்வளவுதான் இப்போது நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டையும் எழுதலாம் ஆனால் நீங்கள் மூன்றாவது சமன்பாட்டைப் பார்த்தால் எனக்கு மாற்ற விகிதம் உள்ளது என்று சொல்வீர்கள் பகுதி s க்காக நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லலாம் எனவே இடது புறத்தில் முதல் டெர்மில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா இல்லை என்பதால் அதன் H மாற்ற விகிதம் நேரத்தைப் பொறுத்தது எனவே நான் s இல் இருந்தால் பின்னர் மாறி s ஆகும் பின்னர் முதலில் வலது புறத்தில் டெர்ம் 𝜕Ex𝜕y அங்குதான் நான் ஒரு மாற்றத்தை தேர்வு செய்ய வேண்டும் நான் 𝜕Ex𝜕x க்கு மாற்றத்தை செய்ய தேவையில்லை எனவே இன்சிடென்ட் பீல்ட் தோற்றமளிக்கும் இடமாக இது இருக்கிறது அதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயம் ஸ்கேட்டர்டு அல்லது இன்டெர்பேஸின் மீதுள்ள டோட்டல் க்காக Ex யை தேர்வு செய்வது நீங்கள் இன்டெர்பேஸில் உங்கள் மாறியை ஸ்கேட்டர்டு பீஎல்ட் ஆக தேர்வு செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் அதேபோல் டோட்டல் யை பெற இன்சிடெண்ட் யை அதில் சேர்ப்பதை உறுதிசெய்ய வேண்டும் எனவே அவை இன்சிடென்ட் பீல்ட் யை நாம் பெறும் இரண்டு வழிகள் ஆம் மாணவர் ஆம் பிளேன் க்கு வெளியே மாணவர் பிளேன் க்கு வெளியே இயல்பானது மாணவர் ஆம் மாணவர் இல்லை இது ஒரு மின்னோட்டமாக விளக்கப்படுகிறது ஏனென்றால் அதை ஒரு இயற்பியல் மின்னோட்டமாக யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு ஒப்பீடு போன்றது மாணவர் இதனுடன் முடிகிறது இங்கே இந்த சமன்பாட்டைப் பாருங்கள் இது இங்கே முடிகிறது எனக்கு H ல் சில இட வேறுபாடு இருந்தது E ல் சில டைம் டெரிவேட்டிவ் மற்றும் கூடுதல் டெர்ம் இருந்தது மாணவர் எனவே அந்த விளக்கம் இதை போன்றது அதை சற்று எவ்வாறு செயல்படுத்துவது என்பது நமக்குத் தெரிந்ததைப் போன்றது தான் அவை மின்னோட்டத்தைச் current சேர்ப்பது மற்றும் அந்த சமமான மின்னோட்டத்தின் current மதிப்பு என்ன என்பதை போன்றதா H இன் ஸ்பேஸ் டெரிவேட்டிவ் அது எல்லாம் ஒரு இயற்பியல் மின்னோட்டமே அல்ல